வெப்பச்சலனம் மேம்படுத்தப்பட்ட வெப்பப் பரிமாற்றத்தை வகைப்படுத்துவது பற்றிய விவாதத்தை நாங்கள் தொடங்கினோம் எனவே கடத்தும் வெப்பப் பரிமாற்றம் என்று நாம் கூறும்போது உண்மையில் கடத்தல் மேம்படுத்தப்பட்ட வெப்பப் பரிமாற்றம் என்று அர்த்தம் அது எப்படி அது ஏன் என்று சிறிது நேரத்தில் பார்ப்போம் எனவே நாம் ஒரு சிறிய தன்னிச்சையான வடிவிலான பொருளைக் கருதுகிறோம் இந்த தன்னிச்சையான வடிவப் பொருளைக் கடந்து செல்லும் திரவம் உள்ளது நாம் வேகம் V மற்றும் வெப்பநிலை T∞ என கூறுவோம் மேலும் மேற்பரப்பின் வெப்பநிலை Ts இல் பராமரிக்கப்படுகிறது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லலாம் எனவே இவை இரண்டும் அளவிடக்கூடிய அளவுகள் என்பதை நினைவில் கொள்க இந்த பாடத்திட்டத்தின் மூலம் இதுவரை நீங்கள் எப்போதும் அளவிடக்கூடிய அளவுகள் என்று எதையாவது வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பேசி வருகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அளவிடக்கூடிய அளவுகளுடன் ஒப்பிட வேண்டும் எனவே மேற்பரப்பின் வெப்பநிலை மற்றும் பாயும் திரவத்தின் வெப்பநிலை ஆகியவை பொருளைக் கடந்து செல்கின்றன இவை இரண்டும் அளவிடக்கூடிய அளவுகள் எனவே நீங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் மற்றும் இந்த இரண்டு அளவிடக்கூடிய அளவுகளின் அடிப்படையில் வெப்பப் போக்குவரத்து குணகம் போன்ற அனைத்தையும் கண்டறிய விரும்புகிறீர்கள் எனவே அதனால் தான் நீங்கள் எந்த இடத்திலும் வெப்பப் போக்குவரத்தின் உள்ளூர் ஃப்ளக்ஸ் q டபுள் பிரைம் எடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது உள்ளூர் வெப்பப் போக்குவரத்துக் குணகமாக இருந்தால் h ஆல் வழங்கப்படுகிறது மேலும் x திசையன் நிலை திசையன் என்றால் அது இப்போது நிலை திசையுடன் 3 பரிமாண ஒருங்கிணைப்புகலாக இருக்கும் எனவே இயற்கையாகவே h என்பது நிலையின் செயல்பாடாக இருக்கும் நீங்கள் ஃப்ளக்ஸைக் கண்டறிய விரும்பும் வெப்பப் பரிமாற்றத்தை எங்கு மதிப்பிடுகிறீர்கள் என்பதைப் பொறுத்து அது Ts T∞ ஆல் பெருக்கப்படுகிறது Ts T∞ ஐ விட பெரியது என்று நான் கருதினால் முழு மேற்பரப்பு dA களின் மீது ஒரு ஒருங்கிணைப்பை எடுத்து மொத்த ஃப்ளக்ஸைக் கண்டறியலாம் என்று கூறினோம் எனவே இப்போது நாம் ஒரு வரையறையை அறிமுகப்படுத்தினால் சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகத்தின் வரையறையை அறிமுகப்படுத்தலாம் நான் சராசரி வெப்பப் போக்குவரத்தின் வரையறையை 1As என அறிமுகப்படுத்தினால் அதாவது உள்ளூர் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் குறுக்குவெட்டு அல்லது பரப்பளவு சராசரி என்றால் அதுதான் வரையறை எனவே இந்த வரையறையை நாம் அறிமுகப்படுத்தினால் ஒட்டுமொத்த நிகர வெப்பப் பரிமாற்ற வீதத்தை q As Ts T∞ என எழுதலாம் எனவே முந்தைய கட்டமைப்பில் நியூட்டனின் குளிரூட்டும் விதியைப் பற்றி நாம் உண்மையில் பேசும்போதும் கடத்துதலைப் பற்றி விவாதித்தபோது அது மாறாது எனவே கொள்கையளவில் வெப்பப் போக்குவரத்து குணகம் நிலையின் செயல்பாடாக இருக்கலாம் இது வடிவவியலின் செயல்பாடு இது ஓட்டம் பண்புகள் போன்றவற்றின் செயல்பாடாகும் எனவே வெகுஜன போக்குவரத்துக்கு திரும்புவோம் வெகுஜன போக்குவரத்தில் இதேபோன்ற சூழ்நிலை சரியாக இருக்கும் எனவே சில இனங்களின் செறிவு CA களாகவும் மொத்த இனங்களின் செறிவு CA∞ ஆகவும் இருந்தால் செயல்முறை ஒரே மாதிரியாக இருந்தாலும் வெகுஜன போக்குவரத்தில் கட்டமைப்பானது சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே உங்களிடம் A இனங்கள் மற்றும் B இனங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அது ஒன்றாகப் பாயும் கலவையாகும் மேலும் A இனம் மட்டுமே பரவுகிறது இனங்கள் A இந்த மேற்பரப்பில் இருந்து திரவத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று சொல்லலாம் எனவே பரவல் செயல்முறை அனுமதிக்கப்படும் நாம் B அதிகமாக இருப்பதாகக் கொள்ளலாம் B புள்ளி இனங்கள் அதிகமாக இருப்பதாகக் கொள்ளலாம் மேலும் சமமுனை எதிர் பரவல் என்று நாம் கருதலாம் எனவே நாம் உண்மையில் பார்ப்பது வெளியில் உள்ள மொத்த திரவத்திற்கு பரவும் இனங்கள் A இன் போக்குவரத்து எனவே வெகுஜனப் போக்குவரத்து ஃப்ளக்ஸ் எது நிகரம் CAகள் CA∞ ஐ விட அதிகமாக இருப்பதாக நான் கருதினால் அந்த இடத்தில் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும் வெகுஜன பரிமாற்ற ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும் எனவே வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து ஒரே மாதிரியானவை என்பதை நினைவில் கொள்க எனவே உங்களிடம் சில மாஸ் டிரான்ஸ்போர்ட் குணகம் உள்ளது இது மீண்டும் CA களால் பெருக்கப்படும் நிலையின் செயல்பாடு CA∞ ஐக் கழித்தால் இதை நான் N இரட்டைப் பிரைம் என்று அழைக்கிறேன் N என்பது வெகுஜன போக்குவரத்து விகிதத்திற்கு நான் பயன்படுத்தும் குறியீடு மற்றும் N இரட்டை முதன்மையானது ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே நிகர வெகுஜன போக்குவரத்து விகிதம் முழு மேற்பரப்பிலும் ஒருங்கிணைந்தல் மூலம் வழங்கப்படுகிறது எனவே CAs என்றால் என்ன இது அளவிடக்கூடிய அளவா வெப்பப் போக்குவரத்தைப் பற்றி நாங்கள் விவாதித்தபோது Ts மற்றும் Tinfinity ஆகியவை அளவிடக்கூடிய அளவுகள் என்று சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் CAகள் அளவிடக்கூடிய அளவா உங்களிடம் சரியான இடைமுகம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே இது இரண்டு வெவ்வேறு கட்டங்களுக்கு இடையிலான இடைமுகம் இது திடமான கட்டம் அல்லது திரவ கட்டம் மற்றும் இது ஒரு வாயு கட்டம் என்று சொல்லலாம் அளவிடக்கூடியது என்ன எனவே இரண்டு நிலைகளிலும் A இன் மோல் பின்னம் இதை நான் C A மொத்தமாக அழைக்கிறேன் எனவே அந்த கட்டத்தில் மொத்த செறிவு மற்றும் CA∞ வாயு கட்டத்தில் மொத்த செறிவு CAs என்ன அதுவும் அப்படியே இருக்குமா எனவே CA களை எவ்வாறு கண்டுபிடிப்பது CA அளவிடக்கூடிய அளவு இது சுவரில் ஒரு செறிவு எனவே நாம் எப்படிக் கண்டுபிடிப்பது இது ஒரு நன்கு கலந்த அமைப்பு இங்கே மொத்த செறிவு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக உள்ளது CAகள் இன்னும் அளவிடக்கூடிய அளவு தெர்மோடைனமிக்ஸ் மற்றும் பொது போக்குவரத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட சில கருத்துகளை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்தப் பிரச்சனைக்காக ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் எழுத வேண்டிய இருப்பு என்ன உண்மையில் இல்லை மொத்த செறிவு மற்றும் வெளியில் உள்ள வெகுஜன போக்குவரத்து விகிதத்தைப் பொறுத்தமட்டில் சரியான வெகுஜன போக்குவரத்து விகிதம் இங்கு பொருந்தவில்லை அது பாதுகாக்கப்பட்ட சொத்து அல்ல இங்கு பாதுகாக்கப்பட்ட சொத்து என்ன இரசாயன திறனைக் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா எனவே எல்லையில் நீங்கள் பொருத்த வேண்டியது உண்மையில் வாயு கட்டத்தில் இருக்கும் இனங்கள் மற்றும் மொத்த இடத்தில் இருக்கும் இனங்கள் ஆகியவற்றுக்கு இடையேயான சமநிலை ஆகும் எனவே செய்ய சரியான வழி இடைமுகத்தில் ஒரு சமநிலை இருக்கும் இரண்டு கட்டங்களுக்கு இடையில் ஒரு சமநிலை இருக்கும் எனவே வாயு கட்டத்தில் இரசாயன ஆற்றல் திரவ கட்டத்தில் அல்லது திட நிலை இரசாயன ஆற்றல் சமமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் எனவே இரசாயன ஆற்றல்கள் சமமாக இருக்கும் எனவே இடைமுகத்தில் இரசாயன ஆற்றல்கள் சமமாக இருக்கும் எனவே நீங்கள் உண்மையில் வேதியியல் திறனை சமநிலைப்படுத்தினால் CAக்கள் உண்மையில் மொத்த செறிவு அல்ல அது உண்மையில் சமநிலை செறிவு என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே CAs என்பது இனங்கள் A இன் சமநிலை செறிவு ஆகும் இப்போது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் வெப்பத்தை வழங்கும் வெப்பப் போக்குவரத்தைப் போலல்லாமல் ஒரு குறிப்பிட்ட திறனைக் கொண்டிருக்கும் எனவே இது ஆற்றலைப் பெறப் போகிறது மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கப் போகிறது இது வெகுஜனப் போக்குவரத்தில் இல்லை எனவே நீங்கள் செறிவூட்டல் என்று அழைக்கப்படும் பிரச்சினையை எதிர்கொள்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட ஊடகத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் கரைதிறன் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே உள்ளது கரைதிறன் வரம்பை விட அதிகமாக இருந்தால் அதில் மேலும் இனங்களைச் சேர்க்க முடியாது எனவே வெகுஜன வெப்பப் போக்குவரத்தைப் போலல்லாமல் ஒரு அமைப்புக்கு வெகுஜனத்தை எடுத்துக்கொள்வதற்கான எல்லையற்ற திறன் இல்லை மேல் வரம்பு உள்ளது மற்றும் மேல் வரம்பை சமப்படுத்த சரியான வழி இரசாயன ஆற்றலை சமன் செய்வதாகும் எனவே சமநிலை செறிவு என்றால் என்ன அர்த்தம் இந்த இரண்டு கட்டங்களில் இந்த இனங்களின் கரைதிறன் அடிப்படையில் அந்த செறிவு என்னவாக இருக்கும் இரசாயன திறன் பொருந்த வேண்டும் என்றால் சமநிலை செறிவு என்னவாக இருக்கும் அதுதான் அந்த இடைமுக செறிவு எனவே இது கொள்கையளவில் அளவிடக்கூடிய அளவு இரண்டு கட்டங்களின் மொத்த செறிவுகளை நீங்கள் அறிந்திருந்தால் இரசாயன திறன் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் தெர்மோடைனமிக்ஸின் உறவை நாங்கள் அறிவோம் மேலும் இடைமுகத்தின் செறிவு என்ன என்பதைக் கண்டறிய முடியும் எனவே இது கொள்கையளவில் அளவிடக்கூடிய அளவு ஆனால் நேரடியாக அளவிடக்கூடிய பண்பு அல்ல எனவே நேரடி அளவிடக்கூடிய பண்பு என்பது திட அல்லது திரவ கட்டத்தில் உள்ள இனங்களின் மொத்த செறிவு மற்றும் வாயு கட்டத்தில் உள்ள மொத்த செறிவு அதாவது CA∞ ஆகும் வெப்பப் போக்குவரத்து வழக்கில் வெப்பநிலை சாய்வு இருக்காது என்பதுதான் கேள்வி எனவே இது நன்கு கலந்த அமைப்பு என்று நான் சொன்னேன் என்பதை நினைவில் கொள்க எனவே CAb என்பது எல்லா இடங்களிலும் உள்ள மொத்த செறிவு ஆகும் அதேபோன்று இது ஒரு நன்கு கலந்த அமைப்பு என்று நீங்கள் கருதினால் ஒரே மாதிரியான வெப்பநிலை இருக்கும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இந்த அமைப்பு உண்மையில் அதிக ஆற்றலை எடுக்கும் மேலும் இது திரவங்களின் விஷயத்தில் இல்லாத வெப்பநிலையை அதிகரிக்க வழிவகுக்கும் இது வெகுஜன போக்குவரத்தில் இல்லாதது நீங்கள் எவ்வளவு பம்ப் செய்ய முடியும் என்பதற்கு மேல் வரம்பு உள்ளது அது அந்த ஊடகத்தில் அந்த இனத்தின் கரைதிறனை அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் ஆற்றலை வழங்கும் வெப்பப் போக்குவரத்தைப் போலல்லாமல் ஆற்றல் சேமிக்கப்படும் மற்றும் இங்கே இல்லாத வெப்பநிலையை அதிகரிக்கிறீர்கள் எனவே நீங்கள் வெப்பநிலையை முடிவில்லாமல் அதிகரிக்க முடியாது அதாவது இது உண்மையில் வெப்பப் போக்குவரத்தில் நடக்காது ஆனால் கொள்கையளவில் நீங்கள் வெப்பநிலையை முடிவில்லாமல் அதிகரிக்கலாம் கட்ட மாற்றம் போன்றவை இருக்காது ஆனால் கொள்கையளவில் அது இருக்கும் மேலும் ஆற்றலை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் வெகுஜன போக்குவரத்தைப் பொறுத்தவரை அது அப்படியல்ல கட்டங்கள் மாறாது என்று நீங்கள் கருதினால் வெப்பப் போக்குவரத்தில் செயல்முறை சற்று வித்தியாசமாக இருக்கும் வரை ஒரு கட்ட மாற்றம் ஏற்படும் வரை தொடர்ந்து வெப்பத்தை வழங்கலாம் ஆனால் வெகுஜன போக்குவரத்தில் அப்படி இல்லை எனவே கட்ட மாற்றம் போன்ற வரம்பு எதுவும் இல்லை ஆனால் கரைதிறன் வரம்பு எனப்படும் மேல் வரம்பு உள்ளது எனவே CA கள் அடிப்படையில் வேதியியல் ஆற்றல்களை சமன் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது மற்றும் அது இடைமுகத்தில் சமநிலை செறிவு ஆகும் எனவே இப்போது மீதமுள்ள வெப்பச்சலன தலைப்புக்கு என்ன செய்வோம் என்றால் இடைமுக செறிவு CA களை எவ்வாறு அளவிடுவது என்பது எங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் செறிவு சாய்வு CAs CA∞ என்று வைத்துக்கொள்வோம் உண்மையில் அது சரியான செறிவு சாய்வு நாம் வெப்பப் போக்குவரத்தைப் பற்றிப் பேசவில்லை வெகுஜனப் போக்குவரத்தைப் பற்றிப் பேசுகிறோம் செறிவு சாய்வு இல்லை என்றால் வெகுஜனப் போக்குவரத்து இல்லை ஒரே கேள்விசரியான சாய்வு எது வெப்பப் போக்குவரத்தைப் பொறுத்தவரை வெப்பநிலை சாய்வு என்பது செறிவு என்பது அந்த கட்டத்தில் உள்ள மொத்த வெப்பநிலை மற்றும் வெளியில் உள்ள திரவத்தில் உள்ள மொத்த வெப்பநிலை ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வித்தியாசம் என்று கூறினோம் வெகுஜன போக்குவரத்து என்று வரும்போது அப்படி இல்லை இடைமுக செறிவு சமநிலை செறிவு உண்மையில் இங்குள்ள மொத்த செறிவிலிருந்து வேறுபட்டதாக இருக்கலாம் ஏனெனில் சமநிலை செறிவு கரைதிறன் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது அதிகபட்சம் எவ்வளவு எடுக்க முடியும் எனவே இந்த வேறுபாட்டைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது ஆனால் இங்கே நாம் மொத்த செறிவைப் பார்க்கவில்லை வெப்பப் போக்குவரத்தில் உண்மையில் மொத்த வெப்பநிலையை வெப்பநிலை சாய்வில் உள்ள வெப்பநிலைகளில் ஒன்றாகக் குறிப்பிடலாம் ஆனால் ஒரு எல்லை அடுக்கு திட நிலையில் இல்லை திரவ கட்டத்தில் உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த ஊடகத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி மட்டுமே இங்கே பேசுகிறோம் எல்லை அடுக்கு உண்மையில் திரவ கட்டத்தில் இருக்கும் அந்த ஊடகத்திற்கு வெளியே உள்ளது ஏனென்றால் எல்லை அடுக்கு கருத்து என்பது திடமான கட்டத்திற்கு அல்ல திரவ கட்டத்திற்கானது இப்போது இந்த கட்டத்தில் உள்ள குறிப்பு வெப்பநிலை என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த கட்டத்தில் குறிப்பு செறிவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே வரையறுக்க முயற்சிக்கிறோம் உள்ளே சாய்வுகள் இல்லை என்று நீங்கள் கருதினால் மொத்த வெப்பநிலை என்பது இந்த குறிப்பிட்ட கட்டத்திற்கான குறிப்பு வெப்பநிலை மற்றும் சமநிலை செறிவு என்பது மொத்த செறிவு அல்ல இது அமைப்பின் அளவைப் பொறுத்தது நீங்கள் லம்ப்ட் கொள்ளளவு முறையை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பரிமாணங்களை நீங்கள் பராமரிக்க முடியுமா என்றால் நீங்கள் ஒரு சீரான வெப்பநிலை மற்றும் சீரான செறிவை பராமரிக்க முடியும் இது மிகவும் சாத்தியம் எனவே இதேபோல் சராசரி வெகுஜன போக்குவரத்து குணகம் என்று அழைக்கப்படுவதை நாம் வரையறுக்கலாம் சராசரி வெகுஜன போக்குவரத்து குணகத்தை நீங்கள் வரையறுக்கலாம் எனவே இது முழு பரப்பளவை நோக்கிய சராசரி வெகுஜன போக்குவரத்து குணக சராசரி ஆகும் எனவே அது இருக்கும் எனவே சராசரி வெகுஜன போக்குவரத்து குணகத்தைப் பயன்படுத்தி இப்போது நிகர வெகுஜன போக்குவரத்தை ஆக வரையறுக்கலாம் எனவே சராசரி வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தின் அடிப்படையில் நிகர வெகுஜனப் போக்குவரத்து விகிதம் இதுவாகும் நாம் ஒரு தட்டையான தட்டு எடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே எங்களிடம் ஒரு தட்டையான தட்டு உள்ளது அது சில வெப்பநிலை Ts இல் பராமரிக்கப்படுகிறது என்றும் இந்த தட்டையான சமதளப் பரப்பை திரவம் கடந்து பாயும் என்றும் வேகம் V மற்றும் T∞ என்றும் சொல்லலாம் எனவே சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் 0 முதல் L வரை இருக்கும் எனவே தட்டின் நீளம் L மற்றும் இந்த தூரம் x என்றால் இந்த திசை x h dx ஆக இருக்கலாம் எனவே இது ஒரு சீரான குறுக்குவெட்டு மற்ற திசையில் சீரான நீளம் என்று நான் கருதுகிறேன் எனவே தட்டையான சமதளப் பரப்பு எண்ணற்ற நீளமானது எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் அடிப்படையில் சராசரியாக நீளம் மற்றும் அதேபோல ஒரு வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தை எழுதலாம் இது ஆகும் எனவே இது சராசரி வெப்பப் போக்குவரத்து மற்றும் தட்டையான தட்டில் கடந்து செல்லும் ஓட்டத்திற்கான சராசரி வெகுஜன போக்குவரத்து ஆகும் எனவே இப்போது திரவ கட்டத்திற்குள் என்ன நடக்கிறது என்ற கேள்வி வருகிறது எனவே இந்த கட்டத்தில் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை நாங்கள் விவாதிக்கப் போகிறோம் எனவே அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம் எனவே ஒரு பொருளைக் கடந்து செல்லும் திரவம் இருக்கும் போதெல்லாம் வெப்பப் போக்குவரத்து குணகம் எவ்வாறு இருக்கும் என விவாதிக்கப் போகிறோம் நீங்கள் உங்கள் திரவ இயக்கவியல் பாடத்தில் படித்திருக்க வேண்டும் அது ஒரு எல்லை அடுக்காக இருக்கும் எனவே திரவமானது y திசை என்று அழைத்தால் இது x திசை உங்கள் v முடிவிலி என்பதை நான் பயன்படுத்துகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே திரவம் தட்டையான தட்டைப் பார்க்கும் முன் ஓடை திரவத்தின் வேகம் என்ன அது ஒரு தட்டையான சுயவிவரம் என்று நான் கருதினால் அது தவறான அனுமானம் அல்ல u என்பது x கூறு வேகம் என்றும் v என்பது y கூறு வேகம் என்றும் நான் சொன்னால் uy00 மற்றும் v y00 க்கு சமம் சரியா ஏனெனில் இது தட்டையான தட்டு நகராத ஒரு இடைமுகம் அது ஒரு திடமான தட்டு எனவே அந்த இடத்தில் உள்ள தட்டையான தட்டுடன் திரவம் இப்போது தொடர்பில் உள்ளது உராய்வு இருப்பதால் திடீரென்று திரவம் ஓய்வெடுக்கிறது எனவே திரவமானது தட்டையான தகடு வழியாக சரிய அனுமதிக்கப்படாது எனவே திரவத் துகள்கள் ஓய்வெடுக்கும் எனவே திசைவேகம் x கூறு வேகம் y க்கு சமமானது 0 ஆகும் எனவே திரவம் வேறு திசையில் நகரவில்லை y கூறு வேகத்தைப் பற்றி என்ன v y இல் 0க்கு சமமா அதுவும் 0 எனவே திரவம் என்பது ஓய்வு திரவம் ஓய்வில் உள்ளது எனவே திரவம் ஓய்வெடுக்கும் போது அனைத்து கூறுகளும் 0 என்று பொருள் எனவே u மற்றும் v x கூறு மற்றும் y கூறு வேகம் y 0 எப்போதும் 0 ஏனெனில் எந்த நழுவும் எல்லை நிலை இல்லை எனவே தட்டையான தட்டில் திரவம் நழுவுவதில்லை எனவே வேகம் 0 ஆகும் எனவே வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்தில் இது ஒரு முக்கிய தாக்கத்தைக் கொண்டுள்ளது எனவே எல்லையில் வெப்பப் போக்குவரத்தின் வழிமுறை என்ன வெப்ப போக்குவரத்து முறை என்ன 3 முறைகள் எனவே இடைமுகத்தில் வேகம் 0 ஆக இருப்பதால் ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்திற்கு வெப்பப் போக்குவரத்து உண்மையான முறையில் கடத்தல் ஆகும் எனவே இடைமுகத்தில் மிக முக்கியமான வெப்பப் போக்குவரத்து வெப்பம் அல்லது வெகுஜனப் போக்குவரத்து முறையானது கடத்தல் அல்லது பரவல் ஆகும் என்பதற்கு இது மிக முக்கியமான உட்பொருளைக் கொண்டுள்ளது எனவே வெப்பப் போக்குவரத்து முறை அல்லது வெகுஜன போக்குவரத்து என்பது அடிப்படையில் கடத்தல் அல்லது பரவல் ஆகும் எனவே இந்த கவனிப்பு உண்மையில் நமக்கு நிறைய விஷயங்களை எளிதாக்குகிறது எனவே அதை எப்படி எளிதாக்குகிறது